மெண்டலியன் ஜெனிடிக்ஸ் பற்றிய விரிவுரை தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் இதில் மெண்டலியன் என்பது கிரகர் மெண்டல் ஐ குறிக்கிறது இவ்வளவு பழைய கருத்தை ஏன் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம் என்பது பற்றியும் இது இந்த காலகட்டத்திற்கு எவ்வாறு தொடர்புடையது என்பது பற்றியும் இந்த விரிவுரையில் காணலாம் பல நோய்கள் மரபியல் சார்ந்ததாகவே இருக்கிறது நம் உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு செல்லிலும் அதாவது ஒவ்வொரு சோமாடிக் செல்களிலும் ஒரே வகையான மரபணுக்களே இருக்கின்றன அது மூளையில் இருக்கும் சொல்லாக இருந்தாலும் சரி கல்லீரலில் இருக்கும் சொல்லாக இருந்தாலும் சரி அல்லது நமது தோலில் இருக்கும் செல்லாக இருந்தாலும் சரி இவைகள் அனைத்திலும் இருக்கும் மரபணுக்கள் ஒரே மாதிரியாக நமது பெற்றோர்களிடம் இருந்து பெறப்பட்டதாகவே இருக்கும் இவைகள் எங்கே இருக்கிறது என்பதை பொறுத்து வெவ்வேறு விதமாக அழைக்கப்படலாம் இதை பற்றி நாம் பார்க்கப் போவது கிடையாது இருப்பினும் அதில் இருக்கும் மூலப் பொருள் ஒன்றுதான் இதைப்பற்றி நாம் ஆழமாக இங்கே பார்க்கப் போவது கிடையாது நமது உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு செல்லிலும் ஒரே மாதிரியான மரபணுக்கள் இருப்பதினால் மரபியல் நோய்களை நம்மால் ஓரளவு கையால முடியுமே தவிர அதை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது அதை குணப்படுத்துவது மிகவும் கடினம் இருப்பினும் மரபணு சிகிச்சை மூலம் அதில் நடத்திய ஆய்வுகள் மூலம் சில வெற்றியை நாம் அடைந்துள்ளோம் இதை முழுவதுமாக ஏற்றுக் கொள்வதற்கு இன்னும் சிறிது வளர்ச்சி தேவை என்று நான் கருதுகிறேன் சரி இப்பொழுது சில தகவலை கொண்டு தொடங்கலாம் இந்தியாவில் மட்டும் ஏறத்தாழ 5200 குழந்தைகளுக்கு சிக்கில் செல் நோய் இருக்கிறது 9000 குழந்தைகளுக்கு பீட்டா தலசைமியா எனப்படும் நோயும் 21400 குழந்தைகளுக்கு டவுன் சிண்ட்ரோம் எனப்படும் நோயும் இருக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் 390000 குழந்தைகள் G6PD குறைபாடுடன் பிறக்கின்றன என்று தகவல் கூறுகிறது இதில் சிக்கில் செல் நோய் அதாவது சிக்கில் செல் அனிமியா பற்றி நாம் முந்தைய வகுப்புகளில் பார்த்திருக்கிறோம் இதைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வீடியோவை பார்க்கவும் இதேபோல் பீட்டா தலசைமியா பற்றி தெரிந்து கொள்வதற்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வீடியோவை பார்க்கவும் இதில் ஆல்பா தலசைமியா மற்றும் பீட்டா தலசைமியா பற்றி உள்ளது அடுத்த வீடியோவின் முதல் மூன்று நிமிடங்களில் மரபியல் பற்றி தெளிவாக கூறி இருப்பார்கள் இதனைத் தொடர்ந்து டவுன் சிண்ட்ரோம் பற்றி கூறி இருப்பார்கள் இறுதியில் இதைப்பற்றி மிகவும் ஆழமாக ஆராய்ச்சி அடிப்படையில் விளக்கி இருப்பார்கள் இது நமது வகுப்பிற்கு சற்று அதிகமான தகவலாக இருக்கும் ஆகையால் இந்த வீடியோவின் முதல் மூன்று நிமிடங்களை மட்டும் பார்ப்பது சிறந்தது இதன்பிறகு G6PD குறைபாடு ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் பல குழந்தைகளை பாதிக்கிறது இதை ஒரு சமூகக் கண்ணோட்டத்தில் இந்த வீடியோவில் கூறியிருப்பார்கள் இதை பார்ப்பதும் சிறந்தது ஏனென்றால் இவைகள் அனைத்தும் 2002 இல் வெளிவந்த ஒரு பத்திரிகையில் இருந்து எடுக்கப்பட்டது பப்ளிக் ஹெல்த் ஜெனாமிக்ஸ் என்ற நாளிதழில் த பர்டன் ஆப் ஜெனடிக் டிஸ்ஆர்டர் இன் இந்தியா அண்ட் பிரேம்வேர்க் ஃபார் கம்யூனிட்டி கண்ட்ரோல் என்ற தலைப்பில் வெர்மா மற்றும் பிஜர்னியா 2002 ஆம் ஆண்டு வெளியிட்டார்கள் இன்று இவர்கள் கூடிய புள்ளிவிவரங்கள் மாறி இருக்கும் இருப்பினும் இந்தியாவில் இப்படிப்பட்ட நோய்கள் இருக்கின்றன என்பது பற்றிய ஒரு புரிதல் இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் இதனாலேயே இது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது சிக்கில் செல் நோய் பற்றி நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் இதை மீண்டும் சுருக்கமாக இப்பொழுது பார்க்கலாம் பொதுவாக ஹீமோகுளோபின் புரதங்களை கொண்டு உருவாகி இருக்கிறது வழக்கமாக ஹீமோகுளோபின் மரபணுவில் ஆறாவது இடத்தில் குளுட்டமிக் ஆசிட் இருக்கும் இந்த குளுட்டமிக் ஆசிட் வேலைன் ஆக மாறினால் புரதங்கள் மற்றும் அதற்கு கீழ் உள்ள அமைப்புகளில் வேறு விதமான முப்பரிமான மடிப்பு நிகழும் இதன் மூலம் ஹீமோகுளோபின் மூலக்கூறு மிக எளிதில் படிகம் ஆகிவிடும் இதனால் வழக்கமாக ஹீமோகுளோபின் மூலக்கூறு செய்யும் வேலையான ஆக்சிஜனை கடத்தும் ஆற்றலை இழந்துவிடும் இதனால் நமக்கு சிக்கில் செல் அனிமியா ஏற்படுகிறது இது மிகவும் எளிமையான ஒன்று இந்த படத்தில் இருப்பது போல் வழக்கமாக ஹீமோகுளோபின் அதாவது ரத்த சிகப்பு செல்கள் தட்டு வடிவில் இருக்கும் அதே சமயம் சிக்கில் செல் அனிமியா நோயால் தாக்கப்பட்ட ரத்த சிகப்பு செல்கள் அருவாள் வடிவில் இருக்கும் இதனால் ஏற்படும் கஷ்டங்களை நமது பாடத்திட்டத்தின் முந்தைய வீடியோக்களில் பார்த்திருக்கிறோம் இதேபோல தலசைமியா என்பதும் ஹீமோகுளோபின் உள்ளே இருக்கும் துணை அமைப்புகளான ஆல்ஃபா அல்லது பீட்டா அமைப்பின் தவறான உருவாக்கமே இது சிக்கில் செல் அனிமியா போலில்லாமல் மாறுபட்டது டவுன் சிண்ட்ரோம் என்பது அதிகமாக உருவாக்கிய ஒரு குரோமோசோமினால் ஏற்படுகிறது பொதுவாக குரோமோசோம்கள் ஜோடியாக இருக்கும் அதாவது இரண்டாக இருக்கும் ஆனால் செல்களில் இருக்கும் 21வது குரோமோசோமில் 2 க்கு பதிலாக 3 இருந்தால் இந்த டவுன் சிண்ட்ரோம் நோய் ஏற்படும் இதன் தாக்கம் பல விதமாக இருக்கும் இதைப் பற்றி அறிந்து கொள்வதற்கு நாம் முன்பு கூறிய வீடியோவை பார்க்கவும் இதன்பிறகு G6PD குறைபாடு இதன் விரிவாக்கம் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டிஹைட்ரோஜெனேஸ் குறைபாடு இந்த என்சைம் தவறாக இருப்பதினால் இந்த நோய் ஏற்படுகிறது இதனால் பல தொல்லைகள் ஏற்படும் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டிஹைட்ரோஜெனேஸ் என்பது ஒரு என்சைம் ஆகையால் அது ஒரு புரதம் இவைகள் மரபணு மூலமாக குறியிடப்பட்டிருக்கும் ஆகையால் இதுவும் ஒரு மரபியல் சார்ந்த கோளாறு இவைகள் அனைத்தும் இந்தியாவில் ஏற்படும் நோய்கள் இதேபோல் மற்ற பிரதேசங்களில் குறிப்பாக அமெரிக்காவில் சிஸ்டிக் ஃபைபிரசிஸ் என்பது மரபியல் சார்ந்த கோளாறினால் ஏற்படும் பொதுவான நோய் மெம்பரேன்களில் இருக்கும் குளோரைட் பாதையில் ஏற்படும் கோளாறினால் இந்த நோய் உருவாகிறது அதாவது குளோரைட் பாதையில் இருக்கும் புரதம் சரிவர உருவாகாமல் இருப்பதினால் இந்தக் கோளாறு ஏற்படுகிறது இதனால் குளோரின் செல்களுக்கு உள்ளேயும் செல்களில் இருந்து வெளியேறும் செல்ல முடியாமல் போய்விடும் இதனால் இந்த குளோரைட் செல்களுக்கு வெளியே உள்ள இடத்தில் குவியத் தொடங்கும் இதனால் சளி உருவாகி நோய் எதிர்ப்பு சக்தி குறையத் தொடங்கும் இதை சரிவர கவனிக்க வில்லை என்றால் பொதுவாக ஐந்து வயதுக்குக் கீழே உள்ளவர்களுக்கு மரணம் கூட ஏற்படும் சரியான நேரத்தில் கவனிக்கும் பட்சத்தில் நீண்ட காலம் உயிருடன் வாழ்வார்கள் அமெரிக்காவில் 2500 நபர்களில் ஒருவர் இந்த நோயால் பாதிக்கப் படுகிறார் இது மிகவும் பொதுவான ஒன்று சிஸ்டிக் ஃபைபிரசிஸ் நோய் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை பார்க்கவும் இதேபோல ஹன்டிங்டன் நோய் 45 வயதுக்கு மேல் தென்படக்கூடிய ஒரு நோய் இது ஒரு மரபணு கோளாறு இதேபோல் அகான்டிரோப்லேசியா என்பது வளர்ச்சி இன்மை அல்லது ஒரு வகையான குள்ளமான நிலை இது அனைத்தையும் ஒரு காரணத்திற்காகவே இங்கு கூறினோம் சிஸ்டிக் ஃபைபிரசிஸ் போன்ற ஒரு நோய் ஒரு குழந்தைக்கு வருவதை நம்மால் யூகிக்க முடிந்தால் அந்த குழந்தையின் பெற்றோரிடம் அதை சரியான முறையில் அணுகி கையாள சொல்லலாம் இதன் மூலம் அந்தப் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு ஏற்படும் கஷ்டத்தை முன்பு அறிந்து அதை கையாளுவதற்கு மனதளவில் தங்களை தயார் செய்து கொள்ளலாம் இது மிகவும் பெரிய விஷயம் மேலும் இது ஏற்கனவே சாத்தியம் ஆக்கப்பட்டிருக்கிறது இது எவ்வாறு சாத்தியமானது என்பதை பற்றிதான் இந்த விரிவுரையில் பார்க்கப் போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் இதை ஆராய்ந்து முன்னதாகவே கணிப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன இருப்பினும் மெண்டலியன் ஜெனிடிக்ஸ் இன் கொள்கை மூலம் இதை மிக எளிமையாக ஆராய்ந்து கண்டு விடலாம் இந்த மெண்டலியன் ஜெனிடிக்ஸ் கொள்கை 100 ஆண்டுகள் மற்றும் சில 10 வருடங்கள் பழமையானது அந்த காலகட்டத்தில் பெற்றோர்களை போல் குழந்தைகள் இருப்பதற்கான காரணம் புரியாமல் இருந்தனர் சில நேரங்களில் அந்த குழந்தைகள் தங்கள் தாத்தா அல்லது பாட்டியைப் போல இருப்பார்கள் இதற்கான காரணம் எதுவும் அந்த காலகட்டத்தில் அறியப்படவில்லை சுருக்கமாக மரபணு கடத்தல் பற்றி அறியப்படாத காலம் அது இந்த காலகட்டத்தில் தான் அதாவது 1800 இன் பிந்திய காலத்தில் இந்தக் கொள்கைகள் நிறுவப்பட்டது கிரகர் மெண்டல் இன் இந்தக் கொள்கை பற்றி சுருக்கமாகப் பார்க்கலாம் இது மிகவும் அடிப்படையான கொள்கையாக இருந்தாலும் இந்தக் கொள்கையில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் இன்றைய காலகட்டத்தில் இது மிகவும் பயனளிக்கக்கூடிய கொள்கையாக இருக்கிறது இதன் மூலமாக குழந்தைக்கு ஏற்படும் மரபணு சார்ந்த கோளாறுகளை முன்னதாகவே கணக்கிடலாம் இந்த காரணத்திற்காகவே நாம் மெண்டலியன் ஜெனிடிக்ஸ் பற்றி இன்றும் படிக்கிறோம் மரபியலில் ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் மெண்டல் இந்தக் கொள்கையை எவ்வாறு உருவாக்கினார் என்பதை அறிவது மிகவும் உபயோகமானது ஏனென்றால் ஒரு நூற்றாண்டிற்கு முன்னதாக மரபு வழியாக வரும் பண்புகள் பற்றிய புரிதல் இல்லாமல் இருந்தது இந்தப் பண்புகள் ஏன் கிடைக்கப்பெறுகிறது என்று அறிவதற்கு மக்கள் ஆர்வமாக இருந்தனர் அதாவது மகன் ஏன் தந்தை அல்லது தாயைப் போல நடந்துகொள்கிறான் அல்லது மகள் தனது தந்தை அல்லது தாயைப் போல ஏன் நடந்து கொள்கிறாள் என்று அறிவதற்கு ஆர்வமுடன் இருந்தார்கள் சில நேரங்களில் தங்கள் தாத்தா அல்லது பாட்டியைப் போல கூட இருப்பார்கள் பலரும் இந்தப் பண்புகள் கலந்தும் இருக்கும் என்று நம்பினர் அதாவது மகன் அல்லது மகளிடம் சில பண்புகள் தாயிடம் இருந்தும் சில பண்புகள் தந்தையிடம் இருந்தும் வரலாம் ஆகையால் குழந்தைகளிடம் இவர்கள் இருவரின் பண்புகளும் கலந்து இருக்கலாம் என்று பல காலங்களாக நம்பப்பட்டு வந்தது பல நேரங்களில் இது சாத்தியமற்றது என்று தெளிவாக தெரிந்தும் இவ்வாறே நம்பப்பட்டது மெண்டல் இந்தப் பண்புகள் பற்றி கூறும் வரை இதில் பல சந்தேகங்கள் இருந்தது மக்களிடம் ஒரு புதிராகவே இருந்தது பண்புத்துகள்கள் மூலம் இவைகள் கடத்தப்படுகிறது என்று மெண்டல் கூறினார் இதன் மூலமே பண்புகள் முறையாக நிர்ணயிக்கப்படுகிறது இது புரியும் பட்சத்தில் நம்மால் பண்புகளை ஓரளவு யூகிக்க முடியும் இதுவே கிரகர் மெண்டலின் மிகப்பெரிய பங்களிப்பு இதை பற்றிய இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கவும் இந்த வீடியோ சற்று நீளமாக 20 இல் இருந்து 25 நிமிடங்கள் வரை நீடிக்கும் இருப்பினும் மெண்டலின் வாழ்க்கை பற்றியும் அவரின் பல சோதனைகள் பற்றியும் இதன் மூலம் அவர் உருவாக்கிய கொள்கைகள் பற்றியும் அறிவதற்கு இந்த வீடியோவை பார்க்கவும் இந்த விரிவுரையில் நமக்கு தேவையான அளவு தொடர்புடைய தகவலை மட்டும் பார்க்கலாம் இதை பார்ப்பதற்கு மெண்டல் காலகட்டத்தில் இருந்த சொற்களை இன்று உபயோகப்படுத்தும் இவர்களுடன் ஒப்பிட வேண்டும் இதற்கு சிஸ்டிக் ஃபைபிரசிஸ் ஐ எடுத்துக் கொள்ளலாம் க்ளோரைடு கடத்தி என்பது மிகவும் முக்கியமானது இது இல்லை என்றால் சிஸ்டிக் ஃபைபிரசிஸ் நோய் ஏற்படும் இங்கே இரண்டிற்கு சாத்தியம் உள்ளது அதாவது க்ளோரைடு கடத்திக்கு தேவைப்படும் புரத மெம்பரேன் சரியாக செயல் படலாம் அல்லது செயல்படாமல் போகலாம் இதுவே இயல்பான நிலைக்கும் சிஸ்டிக் ஃபைபிரசிஸ் நோய் ஏற்படும் நிலைக்கும் காரணமாக இருக்கும் இந்த க்ளோரைடு கடத்தி இருப்பது என்பது ஒரு குணம் அதாவது நமது பெற்றோரிடம் இருந்து கிடைக்கப்படும் ஒரு பண்பு சில நேரங்களில் இந்த பண்புகள் மூலக்கூறு அடிப்படையில் இல்லாமல் இருக்கலாம் உதாரணத்திற்கு இது ஒரு மனிதனின் உயரமாக இருக்கலாம் அல்லது கருவிழியின் நிறமாக இருக்கலாம் இது போன்று பல குணங்கள் இருக்கலாம் இவைகள் அனைத்தும் நம்மால் கவனிக்க கூடிய ஒரு பண்பு இங்கு நான் சொற்களை ஒப்பிட மட்டும் செய்கிறேன் அதாவது ஏதேனும் ஒரு அம்சத்தை நம்மால் கவனிக்க முடிந்தால் அதை பண்பு என்று கூறுகிறோம் இவைகள் நமது பெற்றோரிடமிருந்து கிடைக்கப்பெறும் ஒரு அம்சம் இந்த குணங்களில் ஏற்படும் மாற்றத்தை தான் பண்புக்கூறுகள் என்று கூறுவர் உதாரணத்திற்கு ஒரு செயல் சரியான முறையில் செயல்படுவது என்பது ஒரு பண்புக்கூறு அது செயல்படாமல் போவதும் ஒரு பண்புக்கூறு வளர்த்தியாக இருப்பதும் குட்டையாக இருப்பதும் ஒரு பண்புக்கூறு நீல நிற கண்களுடன் இருப்பது ஒரு பண்புக்கூறு இதேபோல் பழுப்பு நிற கண்கள் மற்றொரு பண்புக்கூறு கண்களின் நிறம் பண்பாக இருக்கும் பட்சத்தில் நீல நிறக் கண்கள் மற்றும் பழுப்பு நிற கண்கள் இரண்டு பண்புக் கூறுகள் இது போல ஒவ்வொரு பண்பிற்கும் பல பண்புக்கூறுகள் இருக்கலாம் உயரம் என்ற பண்பிற்கு வளர்ச்சி மட்டும் குட்டை என்பது பண்புக்கூறுகள் ஆகையால் நாம் இப்பொழுது இந்த பண்புகள் மற்றும் பண்புக்கூறுகள் பற்றி பார்க்க போகிறோம் பண்புக்கூறுகள் ஹோமோலாகஸ் குரோமோசோம்களில் இருக்கும் இரண்டு அலீல் மூலமாகவே நிர்ணயிக்கப்படுகிறது இவைகளே இன்று நமக்குத் தெரிந்த மரபணுகளுக்கு ஒப்பானதாகும் ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் ஜோடியாக இருக்கும் இதில் 21 ஆவது ஜோடி பற்றி நாம் சற்று முன்புதான் பார்த்தோம் அதில் இரண்டிற்கு பதிலாக கூடுதலாக ஒன்று இருந்தால் அதுவே டவுன் சிண்ட்ரோம் நோய்க்கு காரணமாக இருக்கும் இதேபோல் 20 21 22 போன்ற ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஜோடிகளில் இருக்கும் இரண்டு அலீல்களே பண்புக்கூறுகளை நிர்ணயிக்கின்றன இந்த படத்தில் இருக்கும் இவைகள் இரண்டும் ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் இதில் இருக்கும் T ஒரு அலீல் t ஒரு அலீல் ஆகையால் இதில் பலவகையான சேர்க்கைகள் ஏற்படலாம் இரண்டுமே T ஆக இருக்கலாம் அல்லது இரண்டும் வெவ்வேறாக இருக்கலாம் அதாவது ஒன்று T மற்றொன்று t அவை இருக்கலாம் அல்லது இரண்டுமே t ஆக இருக்கலாம் இந்த பலவகையான சேர்க்கைகள் மூலம் ஒரு குறிப்பிட்ட பண்பில் பலவகையான பண்புக்கூறுகள் தோன்றும் இந்த குரோமோசோமில் அலீல் இருக்கும் இடத்தை லோகஸ் என்று கூறுவர் இந்தச் சொல்லை தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே இங்கே கூறப்படுகிறது இப்பொழுது நாம் பார்த்தது தோராயமான ஒன்றுதான் நிஜத்தில் பல வகையான சேர்க்கைகள் ஏற்படும் அதைப் பற்றி பார்க்கும் பொழுது தெளிவாக நான் கூறுகிறேன் இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்வோம் மெண்டலை பற்றியும் அவரின் ஆராய்ச்சியை பற்றியுமான இந்த வீடியோவை பார்க்கவும் இதைப்பற்றி மேலும் விரிவாக அடுத்த விரிவுரையில் பார்க்கலாம்